எனவே காலை வணக்கம் சுருக்கத்தின் கீழ் கொத்து கூறுகளின் நடத்தையை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்கிறோம் வடிவியல் இரண்டாவது வரிசை விளைவுகளை கணக்கிட அனுமதிக்கும் ஒரு வழித்தோன்றலைப் பார்த்தோம் தொடங்குவதற்கு சுவரின் மெல்லிய தன்மையின் விளைவு மற்றும் சுமையின் மைய பிறழ்வின் விளைவு ஆகியவற்றை நாம் ஆய்வு செய்துள்ளோம் இவை இரண்டும் மெல்லிய தன்மைக்கான இயல்பாக்க மதிப்புகளாக ht மற்றும் மைய பிறழ்வு விகிதம் et க்கு எனவே அது அங்கேதான் கடைசி விரிவுரையில் நாம் இருந்த இடத்தை பார்ப்போம் ஒரு கொத்து சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனின் மதிப்பீடு இங்கே URM என்பது வலுவூட்டபடாத கொத்து ஆகும் நிச்சயமாக வலுவூட்டலுடன் இந்த மதிப்புகள் நிச்சயமாக மாறும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் மேலும் வலுவூட்டப்பட்ட கொத்து சூழ்நிலையில் நீங்கள் சுவரின் திறன்களை எவ்வாறு மதிப்பிடலாம் என்பதை நாம் ஆராய்வோம் ஆனால் தற்போது கொத்து சுவரிலுள்ள கூறு அல்லது உறுப்பில் நாம் கொத்து வலிமையை ஆய்வு செய்து வருகிறோம் எனவே செங்குத்து சுமை தாங்கும் திறனின் வழித்தோன்றலை நாம் உருவாக்குகிறோம் ஒரு குறிப்பிட்ட அனுமானங்களுடன் இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் என்பதற்கு அடிப்படையாக அமைகிறது இந்த வெளிப்பாடுகள் அல்லது இவற்றிலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய வளைவுகள் அத்தகைய விசை இடப்பெயர்வு அல்லது சுமை திருப்பல் வளைவுகளை உருவாக்குவதற்கு சர்வதேச குறியீடுகள் வேறுபட்ட அடிப்படையைக் கொண்டுள்ளன அவை நேரியல் மீள் அடிப்படையிலிருந்து நேரியல் அல்லாத தகைவு திரிபு வரையறைகள் வரை வேறுபடலாம் நாம் நேரியல் மீள் நிலையின் கீழ் ஆய்வு செய்துள்ளோம் எனவே அதுதான் நம்முடைய முதல் அனுமானம் பொருளின் சுருக்கத்தின் நடத்தை நேரியல் மீள்தன்மை கொண்டது அதனால்தான் உயரத்தில் உள்ள வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு முக்கோண விநியோகத்திற்கு தகைவின் விநியோகத்தை எளிதாக்க முடிந்தது சரி அந்த விநியோகம் முக்கோண விநியோகம் ஒவ்வொரு பிரிவிலும் விரிசல் நீளம் மற்றும் விரிசல் இல்லாத நீளம் ஆகியவற்றின் மதிப்பீடுகளை எளிதாக்குகிறது இது விளிம்பு சுருக்க தகைவு fc க்கான வெளிப்பாட்டிற்கு வருவதற்கு அவசியமாக இருந்தது எனவே இந்த அனுமானம் மிகவும் முக்கியமானது செங்குத்து சுமை தாங்கும் திறனைக் கணக்கிடுவதற்கான இரண்டாவது அனுமானம் பொருளுக்கு இழுவிசை வலிமை இல்லை சில நிறுத்தி வைக்கப்பட்ட இழுவிசை வலிமை உள்ளது எவ்வாறாயினும் நமது முந்தைய விரிவுரைகளில் இது ஒரே மாதிரியாகக் கிடைக்கக்கூடிய மற்றும் நம்பத்தகுந்த ஒன்றல்ல என்பதை நாம் பார்த்தோம் எனவே இது ஒரு பூஜ்ஜிய இழுவிசை வலிமை பொருள் என்று கருதுவது பொறியியல் மதிப்பீட்டின் பார்வையில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது சுவரின் அடிப்பகுதியில் உள்ள தொடர்புப் பகுதிகள் மேலே உள்ள தொடர்புப் பகுதிகளிலிருந்து வேறுபட்டால் சுவரின் மேலேயும் கீழேயும் உள்ள சுமை மையப் பிறழ்வானது ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதைக் குறிக்கும் முதல் வரிசை மையப் பிறழ்வின் கீழ் உள்ள சிக்கலையும் நாம் ஆய்வு செய்துள்ளோம் எனவே மேல் மற்றும் கீழ் உள்ள சுமை மையப் பிறழ்வுகள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இங்கே நாம் ஒரு முதல் வரிசை மையப் பிறழ்வின் கீழ் சிக்கலை ஆய்வு செய்துள்ளோம் அங்கு etop என்பது ebottom க்கு சமம் மீள் நெளிதல் சிக்கலைப் பரிசோதித்துத் தீர்க்க உங்களுக்கு ஒரு வகையீட்டு சமன்பாடுகள் தேவை என்ற முழு முன்மாதிரியையும் நாம் உருவாக்குகிறோம் ஆனால் இந்த வேறுபட்ட சமன்பாடுகள் வேறுவிதமாகக் கருதப்பட வேண்டும் ஏனெனில் அதிகபட்ச விலகல்கள் எதிர்பார்க்கப்படும் சுவரின் ஒரு பகுதியில் விரிசல் ஏற்படக்கூடும் அதேசமயம் சுவரின் ஒரு பகுதி விரிசல் இல்லாமல் இருக்கும் எனவே விரிசல் மற்றும் விரிசல் ஏற்படாத பகுதிகளுக்கு வெவ்வேறு வகையீட்டு சமன்பாடுகளைக் கொண்டிருந்தோம் மேலும் விரிசல் மற்றும் விரிசல் ஏற்படாத பகுதிகளுக்கு இடையேயான வகைப்பாடு எளிய அடிப்படையில் இருந்தது மொத்த மைய பிறழ்வு ஆனது குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பங்கிற்கு அப்பால் இருந்தால் அல்லது et 16 எனில் சுவரில் விரிசல் ஏற்பட்டிருக்க வேண்டும் இல்லையெனில் சுவர் விரிசல் இல்லாமல் இருக்கும் மீண்டும் சுவரின் வெவ்வேறு உயரங்களில் ஒரு பகுதி எவ்வளவு விரிசல் அடைகிறது என்பதைப் பொறுத்து நிச்சயமாக மேலும் எளிமைப்படுத்தப்பட்டது வளைவு வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் மீண்டும் ஒரு மூடிய வடிவத் தீர்வை எளிய முறையில் அடையும் சிக்கலை அறிமுகப்படுத்துகிறது எனவே சுவரின் முழு உயரத்திலும் வளைவு மாறாமல் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் இது மீண்டும் ஒரு பழமைவாத மதிப்பீடு சரியான தீர்வை பொறுத்து எனவே தோல்வியில் உள்ள செங்குத்து சுமையின் மதிப்பீட்டை நீங்கள் ஆராய்ந்தால் இறுதியாக நம்மிடம் என்ன கிடைத்தது விளிம்பு சுருக்கத் தகைவின் செயல்பாடாக P ஐக் கொண்டிருந்தோம் எனவே சுவர் 0 முதல் அதிகபட்ச சுமைக்கு ஏற்றப்படுவதால் தோல்வி எதிர்பார்க்கப்படுகிறது விளிம்பு சுருக்கத் தகைவு அதிகரித்துக்கொண்டே போகிறது எனவே நம்மிடம் விளிம்பு சுருக்கத் தகைவின் மதிப்பீடு உள்ளது மற்றும் P சுமை இந்த விளிம்பு சுருக்கத் தகைவிற்கு திசை விகிதாசாரமாகும் சுவரில் இரண்டாவது வரிசை விளைவுகள் சுவரில் உள்ள வடிவியல் இரண்டாவது வரிசை விளைவுகள் மெல்லிய விகிதம் ht மற்றும் மைய பிறழ்வு விகிதம் et ஆகிய இரண்டு முக்கியமான அம்சங்களையும் நாம் உருவாக்கியுள்ளோம் சுவரின் அலகு நீளத்திற்கான கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேபோன்ற முறையில் இடப்பெயர்ச்சி இந்த வழக்கில் நிறுவப்பட்டது சுவரின் மேல் மற்றும் கீழ் எல்லைகளுக்கு பின் பின் செய்யப்பட்ட நிலையை நாம் கருதுகிறோம் நடு உயரத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி அதிகபட்ச இடப்பெயர்ச்சியுடன் கூடிய விசை இடப்பெயர்ச்சி அடையப்படுகிறது எனவே வெளிப்பாட்டின் மூலம் நீங்கள் சுவருக்காக ஒரு விசை இடப்பெயர்ச்சி வளைவு பி டெல்டா வளைவை அடைய முடியும் எனவே நீங்கள் பூஜ்ஜிய சுமையிலிருந்து தொடங்கி சுமைகளை அதிகரித்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் அதை fc அடிப்படையில் மதிப்பிடலாம் ஏனெனில் நீங்கள் P க்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும் விளிம்பு சுருக்கத் தகைவைக் கொண்டிருப்பதால் விளிம்பு சுருக்க தகைவை அடையும் வரை விளிம்பு சுருக்க தகைவை அதிகரிக்கிறீர்கள் அதிகபட்சம் அல்லது நீங்கள் அமைப்பில் உறுதியற்ற தன்மையைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே தோல்வி வரை சுமைக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவியலுக்கு பி டெல்டா வளைவைப் பெறலாம் எனவே நீங்கள் மதிப்பிடும் இந்த ஒற்றை சுமை திருப்பல் வளைவில் இருந்து சுவரைப் பொறுத்தவரை முக்கியமான சுமை அல்லது Pcritical என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் இந்தச் சிக்கலில் நீங்கள் பணிபுரிந்தால் பொருளின் சுருக்க வலிமையை அதிகரிக்கும் விளிம்பு சுருக்க தகைவை நீங்கள் பார்க்கலாம் fc என்பது விளிம்பு சுருக்க தகைவு ஆகும் பொருளின் சுருக்க வலிமை உங்களுக்குத் தெரியும் இது கொத்து பலம் சுவரை நசுக்குவதில் தோல்வியடைய முடியாது ஏனெனில் இரண்டாவது வரிசை விளைவுகள் ஆட்சி செய்யும் என்று நாம் சொல்லலாம் எனவே அடிப்படையில் நீங்கள் இந்த விகிதத்தை fc வகுத்தல் fm 0 இலிருந்து அதிகரிக்கலாம் 1 இன் மதிப்பு வரை அதிகரித்துக் கொண்டே போகலாம் அதாவது விளிம்பு சுருக்க தகைவு இப்போது கொத்து நசுக்கும் வலிமையை அடைந்துள்ளது மற்றும் நீங்கள் குறுக்கு பிரிவில் பொருளின் தோல்வியை சந்திக்கிறீர்கள் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது உறுதியற்ற தன்மையை அடைவதற்கு முன்பு பொருள் நசுக்கினால் அது சுவர் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படும் சுமையாகும் இது P இன் முக்கியமான மதிப்பு அல்லது சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறன் ஆகும் ஆனால் சில சூழ்நிலைகளில் உறுதியற்ற தன்மை காரணமாக சுவர் தோல்வியடைவதற்கு முன்பு fm மதிப்பை அடையும் விளிம்பு சுருக்க இழையின் நசுக்கும் வலிமை உங்களிடம் இருக்காது எனவே நீங்கள் உறுதியற்ற தன்மைக்கு முன் 1 இன் மதிப்பை Pcritical வகுத்தல் Pu ஐ பெறலாம் அதாவது விளிம்பு சுருக்க தகைவானது சுருக்க வலிமை fm ஐ அடைகிறது அல்லது உறுதியற்ற நிலையை நீங்கள் அடையலாம் எனவே நீங்கள் இங்கு காணும் பி டெல்டா வளைவு ht இன் இரண்டு வெவ்வேறு மதிப்புகள் இரண்டு வெவ்வேறு மெல்லிய விகிதம் மற்றும் பொருள் fm மற்றும் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் சுருக்க வலிமையின் குறிப்பிட்ட மதிப்புகள் ஆகியவற்றிற்காக உண்மையில் செல்லும் மதிப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வளைவுகள் ஒரு ஒற்றை மைய பிறழ்வு விகிதமான et மைய பிறழ்வு விகிதத்தின் ஒற்றை மதிப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ளன நீங்கள் 16 க்கு சமமான ht க்கு சமமான சூழ்நிலையைக் கொண்டிருக்கலாம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் விளிம்பு சுருக்கத் தகைவானது பொருளின் அழுத்தசுருக்க வலிமையின் மதிப்பை அடைவதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் சுவரில் உள்ளது என்று நீங்கள் கருதலாம் அதன் தோல்விச் சுமையை அடைந்தது அது உங்களுக்கு Pcritical ஆக மாறுகிறது ஆனால் உங்களுக்கு மற்றொரு சூழ்நிலை இருக்கலாம் அங்கு விளிம்பு சுருக்கத் தகைவானது பொருளின் அழுத்த வலிமையை விட இன்னும் குறைவாக உள்ளது ஆனால் உறுதியற்ற தன்மையால் தோல்வி ஏற்படுகிறது எனவே இதுபோன்ற சமன்பாடுகளின் தொகுப்பானது முழுச் சுவர் மற்றும் Pcritical மற்றும் Pcritical ஆனது உறுதியற்ற தன்மையால் ஏற்படுகிறது அல்லது பொருளானது தன்னைத் தானே நசுக்கும் போது ஏற்படக்கூடிய தோல்வியின் மூலமாக Pcritical ஏற்படுபவற்றின் சுமை திருப்பல் பயணத்தை அடைய உங்களுக்கு உதவும் எனவே இதைத்தான் நாம் இலக்காகக் கொண்டிருந்தோம் இப்போது நிச்சயமாக இது நடுத்தர உயர இடப்பெயர்ச்சி மற்றும் நான் உங்களுக்குச் சொன்னது போல் மேலேயும் கீழேயும் பொருத்தப்பட்ட ஒரு சுவரைக் கருத்தில் கொண்டு இந்தக் கணக்கீடுகளைச் செய்துள்ளோம் ஒரு சுவருக்கும் அதே கணக்கீடுகளை நீங்கள் செய்யலாம் கீழே நிலையான மற்றும் மேலே சுதந்திரமாக மேல் மற்றும் கீழ் ஒரு நிலையானது மற்றும் பொருத்தப்பட்டது என்று கருதி நீங்கள் அதே கணக்கீடு செய்ய முடியும் சரி மேல் மற்றும் கீழ் பின்னிணைக்கப்படுவது ஒரு நியாயமான அனுமானம் என்று நான் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் கட்டமைப்பு சுமைகளால் அல்ல வெப்ப அசைவுகளால் சுவரின் மேல் மற்றும் கீழ் பகுதியில் அடிக்கடி விரிசல் ஏற்படும் வேறுபட்ட பொருட்கள் உள்ளன சுவரின் மேல் மற்றும் கீழ் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் மீது கொத்து வைக்கப்பட்டுள்ளது அல்லது அது தரை தளமாக இருந்தால் நீங்கள் தணிக்கப்பட்ட ப்ரூஃபிங் போக்கைக் கொண்டிருக்கலாம் எனவே பொதுவாக வெப்ப திரிபுகள் காரணமாக நீங்கள் மேல் மற்றும் கீழ் சுவரின் மேல் மற்றும் கீழ் சுழற்சிகளை அனுமதிக்கும் வகையில் விரிசல் உருவாகும் எனவே சுவர் ஆனது மேலேயும் கீழேயும் பொருத்தப்பட்டுள்ளது என்று கருதுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் அது பொருத்தப்பட்ட பொருத்தப்பட்ட சூழ்நிலையை விட நிலையான நிலையான சூழ்நிலைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருத விரும்பினால் வேறுபட்ட சமன்பாடுகளைத் தீர்ப்பதில் நீங்கள் விதிக்கும் எல்லை நிபந்தனைகளுக்கு நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் ஒரு சுவருக்கும் இதுவே உண்மை நாம் ஒரு பாரபெட் சுவர் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு சுவர் சுமந்து செல்லும் திறனை மதிப்பிடுகிறீர்கள் என்றால் இது அடிவாரத்தில் சரி செய்யப்பட்டு மேலே சுதந்திரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மேலும் P மற்றும் டெல்டாவின் வெளிப்பாடுகளுக்கு வருவதற்கான வெளிப்பாடுகளை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் வெளிப்பாடுகள் மற்றும் எல்லை நிலைமைகளை நீங்கள் மீண்டும் பார்க்க விரும்பலாம் மீண்டும் நாம் என்ன செய்தோம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு இந்த விஷயத்தில் சிதைவுகளின் சமச்சீர்மையைக் கருத்தில் கொண்டு ஒரு சுவரின் உயரத்தின் ஒரு பாதியில் வேலை செய்துள்ளோம் சரி சமச்சீர்மையின் காரணமாக 0 முதல் h2 வரை தொகையீடு செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு நினைவிருந்தால் எனவே நீங்கள் ஒரு கான்டிலீவரில் வேலை செய்யும் போது அதை 0 முதல் h வரை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில அம்சங்கள் இவை முந்தைய விரிவுரையில் வழித்தோன்றலை முடிக்கும்போது நான் தொட்ட ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த வெளிப்பாடு வரை செல்லுபடியாகும் இயல்பு ரீதியாக நாம் உறுதியற்ற தன்மை மற்றும் அமைப்பில் உறுதியற்ற தன்மையின் விளைவைப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் உச்ச மதிப்பை மதிப்பிட முடியும் மற்றும் உச்ச மதிப்பைத் தாண்டி இது சுவரின் சுமை தாங்கும் திறனைக் குறைக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் என்ற வரம்பிற்கு அப்பாற்பட்ட மதிப்புகளை மதிப்பிட முடியாது எனவே இது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வரம்பு மற்றும் நான் சொன்னது போல் சுவர் சுமக்கக்கூடிய சுமையின் உச்ச மதிப்பில் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இந்த வழக்கில் சுமையின் உச்ச மதிப்பு உங்களால் முடிந்த அதிகபட்ச மதிப்பாக மதிப்பிடப்படுகிறது சுவரால் எதிர்க்க முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பொதுவாக நீங்கள் பேசும் வரம்பு இந்த புள்ளியைத் தாண்டி சில படிகள் நடக்கும் எனவே இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே இங்குள்ள வரைபடத்தில் நீங்கள் காணும் வளைவுகள் ஒற்றைச் சுவர் அல்லது 2 சுவர்கள் ஒரு சுவர் ht ஆப் 16 மற்றும் மற்றொரு சுவர் ht விகிதம் 18 ஆகும் எனவே இதுவே அடிப்படையாக இருந்தால் சில பரிமாணங்கள் மற்றும் வலிமைகள் பொருளின் சுருக்க வலிமை ஆகியவற்றின் கொத்து சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனை அடைய முடியும் எப்படி நீங்கள் மெல்லிய விகிதத்தின் வரம்புகள் சுமைகளின் மைய பிறழ்வு விகிதத்தின் வரம்புகள் சுவரில் உள்ள மைய பிறழ்வு விகிதம் ஆகியவற்றைப் பார்க்க முடியும் மற்றும் பொதுவாக குறியீடுகள் சுருக்கத்தின் கீழ் ஒரு கொத்து சுவரின் பதிலை உங்களுக்கு வழங்கும் எனவே நான் இங்கே ஆய்வு செய்ய முயற்சிப்பது மெல்லிய விகிதத்தின் விளைவு மற்றும் அதனால் நான் பல சுவர்களைப் பார்க்கிறேன் சுமைக்கு வருவதற்கான எளிய விளக்கப்படங்களை உங்களுக்கு வழங்க முடியும் நீங்கள் சுவரை வடிவமைக்க வேண்டும் மற்றும் மைய பிறழ்வுகள் மற்றும் மெல்லிய தன்மையைக் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே தொடங்குவதற்கு மெல்லிய விகிதத்தின் விளைவை ஆராய்வோம் இங்கே நீங்கள் காணும் வரைபடத்தில் பல மெல்லிய தன்மை விகிதங்கள் உள்ளன விகிதம் 6 க்கு குறைவாக இருந்து ht ஆப் 28 க்கு அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நாம் நடைமுறையில் வரம்புக்குட்பட்ட மதிப்புகளை அடைகிறோம் மற்றும் 28 இன் மெல்லிய விகிதத்தைப் பற்றி பேசுகிறோம் எனவே ht ஆப் 6 இன் மெல்லிய விகிதம் மிகவும் தடிமனான சுவரில் உள்ளது மற்றும் இரண்டாம் வரிசை விளைவுகளால் மிகவும் பாதிக்கப்படப் போவதில்லை ஓரளவு இரண்டாம் வரிசை விளைவுகளால் முதன்மையாக இந்த சுவர் தோல்வி வரை ஏற்றப்பட்டால் அது நசுக்குவதில் தோல்வி அடைய வேண்டும் அது வளைப்பதில் தோல்வியடையக்கூடாது எனவே இது ht விகிதங்களை அதிகரிப்பதன் மூலம் இந்த வரைபடத்தில் இருக்கும் ஆரம்ப மதிப்புகளுக்கு படத்தில் வரும் வளைக்கும் விளைவு நீங்கள் உண்மையில் பார்க்கவில்லை உண்மையில் எந்த விளைவையும் மெலிந்ததன் எந்த நடைமுறை விளைவையும் பார்க்கவில்லை நீங்கள் பார்க்கும் சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோடு இந்த வரைபடத்தை தயாரிப்பதற்குக் கருதப்படும் வலிமையின் மதிப்பாகும் விளிம்பு சுருக்க தகைவு உண்மையில் fm இன் மதிப்பை அடைகிறது அதாவது சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோட்டிற்கு அப்பால் நீங்கள் பார்க்கும் வளைவுகள் உண்மையில் உருவாக்கவில்லை ஏனெனில் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் சுவர் குறுக்குவெட்டு சுருக்க வலிமையை அடைந்துள்ளது மற்றும் சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோட்டிற்கு கீழே உள்ள வளைவுகள் உண்மையில் முக்கியமானது இப்போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை அம்சம் என்னவென்றால் இந்த வளைவுகள் சுருக்கப்பட்ட மண்டலத்தில் சுருக்கத் தகைவுகளின் முக்கோணப் பரவலைக் கொண்டிருப்பதாகக் கருதி வந்துள்ளன நம்மிடம் முழு குறுக்குவெட்டு உள்ளது அதன் ஒரு பகுதி விரிசல் அடைந்துள்ளது பிரிவின் ஒரு பகுதி சுமைகளை சுமக்கிறது மற்றும் அமைப்பின் சமநிலையின் இந்த பகுதி தோல்வி வரை தகைவுகள் நேரியல் மீள்தன்மை கொண்டவை முக்கோண விநியோகம் தொடர்கிறது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் போன்ற ஒரு பொருளில் தோல்வியின் போது தகைவை விநியோகிக்கும் விதத்தை நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் பொருள் விளிம்பின் சுருக்க தகைவானது பொருளின் சுருக்க வலிமையை அடைவதால் பொருளின் மென்மையாக்கம் உள்ளது இதன் காரணமாக தகைவு விநியோகத்தில் நேரியல் இருக்க முடியாது தகைவு விநியோகம் வேறு வடிவத்தை எடுக்க வேண்டும் பரவளைய வடிவம் பொதுவாக நாம் பார்க்கத் தொடங்குவது விளிம்பு சுருக்க தகைவானது சுருக்க வலிமையின் மதிப்பை அடைகிறது மற்றும் தொடர்ச்சியான இழைகள் மென்மையாக்கத் தொடங்குகின்றன இப்போது ஒருவர் மென்மையாக்குவதைக் கருத்தில் கொண்டால் மதிப்பீடுகளில் மேலும் துல்லியமான நிலை உள்ளது இந்த கணக்கீடுகள் குறுக்கு பிரிவில் தகைவுகளின் நேரியல் மீள் பரவலை அடிப்படையாகக் கொண்டவை இந்த மதிப்பீட்டில் பழமைவாதத்தை நாம் கொண்டுள்ளோம் எனவே நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு குறியீடுகளை ஆய்வு செய்தால் அவர்களில் சிலர் குறுக்கு பிரிவில் குறுக்கு பிரிவில் உள்ள சுருக்கத் தகைவிற்கு நேரியல் அல்லாத தகைவு திரிபு உறவைப் பயன்படுத்துகின்றனர் எனவே நீங்கள் அதைச் செய்தால் அதே h வகுத்தல் t க்கு அல்லது அதே e வகுத்தல் t விகிதங்களுக்கு வேறுபட்ட மதிப்புகளைப் பெறுவீர்கள் மாணவர் பார்க்கும் நேரம் 0052 வரை இந்த வரைபடங்கள் அனைத்தையும் என்ன செய்வது இந்த வரைபடத்தில் உள்ள இந்த வளைவுகள் அனைத்தும் நாம் பார்க்கும் சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோட்டுடன் எதைக் குறிக்கின்றன என்பதுதான் உங்கள் கேள்வி ஆம் அதைத்தான் நான் சொன்னேன் சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோடு என்பது விளிம்பு சுருக்கத் தகைவானது பொருளின் சுருக்க வலிமையின் மதிப்பை அடையும் புள்ளியாகும் எனவே நமக்கான அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் குறுக்குவெட்டின் நேரியல் மீள் பதிலை நாம் கருதுகிறோம் எனவே நாம் நம்முடைய மதிப்பீடுகளில் நேரியல் அல்லாத அல்லது நெகிழ்ச்சித்தன்மையை உருவாக்கவில்லை எனவே சரி என்று சொல்வதற்கு ஒரு செயற்கையான வழி தேவை இங்குதான் நான் பதிலை நிறுத்துகிறேன் எனவே நான் செயற்கையாக வந்து பதிலை நிறுத்துகிறேன் விளிம்பில் சுருக்கத் தகைவானது f m அடையும் போது அதாவது நீங்கள் சொல்வது சரிதான் இந்த சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோட்டிற்கு மேலே உள்ள வளைவுகள் சரியானதாக கருதப்படாது அவற்றை நீங்கள் மதிப்பிடலாம் ஆனால் குறுக்குவெட்டில் நசுக்கப்பட்டிருக்கும் என்பதால் அவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் அது இப்போதுதான் சுவரின் நடத்தையை எடுத்து கூறுகிறது மற்றும் சமன்பாடுகள் பரிந்துரைக்கப்படுவதால் உறுதியற்ற தன்மை அல்ல எனவே கீழ் பகுதியின் நெருக்கமான பகுதியை நாம் ஆராய்வோம் அது உங்களுக்கு தெளிவாகிவிடும் ஆனால் நான் செய்ய விரும்பிய விஷயம் என்னவென்றால் இந்த வளைவுகளிலிருந்து நீங்கள் விலகலைப் பெறலாம் நீங்கள் வெவ்வேறு குறியீட்டைப் பயன்படுத்தினால் அது குறிப்பாக தகைவுகளின் நேரியல் மீள் விநியோகத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் உண்மையில் நீங்கள் நேரியல் அல்லாத விநியோக தகைவுகளைப் பெறப் போகிறீர்கள் மீண்டும் நீங்கள் உண்மையான தரவுகளுக்கு எதிராக இதை ஆய்வு செய்தால் இது மிகைப்படுத்தப்பட்டதை நீங்கள் காண்பீர்கள் இது சுவரின் சுமை தாங்கும் திறனைக் குறைத்து மதிப்பிடுகிறது இது நடுத்தரமான பக்கத்தில் ஒளிபரப்பப்படுகிறது மற்றும் ஒரு வடிவமைப்பு கவலையை அணுகுவது நல்லது ஆனால் உண்மையான மதிப்புகளுக்கும் இவற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கான காரணம் தோல்வியின் போதும் நாம் நம்பத்தகாத விநியோக தகைவுகளை அனுமானித்துக் கொண்டிருப்பதால் தான் அதுதான் நான் சொல்ல விரும்பும் கருத்து எனவே விளிம்பு சுருக்க தகைவு பொருளின் சுருக்க வலிமையை அடையும் சுமையால் மூடப்பட்ட வரைபடத்தின் பகுதியை நான் பெரிதாக்கினால் இது செல்லுபடியாகும் பகுதி ஆகும் வெவ்வேறு சுவர்களுக்கான சுமை விலகல் P டெல்டா வரைபடத்தின் செல்லுபடியாகும் பகுதி நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் அந்த வளைவுகள் அனைத்து மெல்லிய விகிதத்தில் சிறியதாக இருக்கும் தடிமனான சுவர்கள் உறுதியற்ற தன்மையால் கட்டுப்படுத்தப்படவில்லை வளைவு சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோட்டிற்கு அப்பால் செல்வதை நீங்கள் காணவில்லை அதாவது அவைகள் உறுதியற்ற தன்மையால் நிர்வகிக்கப்படவில்லை அந்த வெளிப்பாடுகளின்படி உச்ச மதிப்புகள் இன்னும் எட்டப்படவில்லை ஆனால் பொருள் நசுக்குதல் உண்மையில் நிகழ்ந்துள்ளது அதாவது அந்த சுவர்கள் இரண்டாம் வரிசை வடிவியல் விளைவுகளால் நிர்வகிக்கப்படவில்லை அவை குறுக்கு பிரிவில் உள்ள பொருள் தோல்வியால் நிர்வகிக்கப்படுகின்றன அதேசமயம் கடைசி 1 2 3 4 5 6 7 கிராஃப்களுக்குக் கீழே உள்ள வரைபடங்கள் அடிப்படையில் 18 முதல் 28 வரையிலான ht விகிதங்களுடன் தொடர்புடையவை அவை இரண்டாவது வரிசை விளைவுகளால் நிர்வகிக்கப்படுகின்றன சரி எனவே நான் ht வகிக்கும் பாத்திரத்தை உங்களுக்குச் சொல்ல நான் இதில் கவனம் செலுத்த விரும்பினேன் அது சுவரிலேயே தோல்வி பொறிமுறையை மாற்றுகிறது இப்போது நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய அதிகபட்ச ht என்ன என்ற கேள்வி சரியாக இருக்கும் மேலும் சோதனை தேர்வுகளில் ht விகிதம் 30 வரை சரி வலிமையைப் பொறுத்து வலிமையால் வரையறுக்கப்பட்ட தோல்வியை நீங்கள் பெறலாம் என்பது கண்டறியப்பட்டது மீண்டும் இந்த வரைபடங்களின் தொகுப்பு பொருளின் ஒரு குறிப்பிட்ட சுருக்க வலிமை மற்றும் பொருளின் நெகிழ்ச்சித்தன்மையின் ஒரு குறிப்பிட்ட மாடுலஸ் ஆகியவற்றிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது நான் மாற்றினால் நீங்கள் பொருளின் வலிமை மற்றும் பொருளின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸால் நிர்வகிக்கப்படும் விறைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு சார்புநிலையைப் பெறுவீர்கள் உங்களிடம் மிகவும் கடினமான கட்டுமானம் உள்ளது இது மிகவும் சிதைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எதிராக உங்களுக்கு மீண்டும் வேறுபாடுகள் இருக்கும் எனவே உங்கள் பணி உண்மையில் உங்களுக்குத் தெளிவாகத் தெரிவிக்கும் ஆனால் அச்சு சுமை வலிமையால் வரையறுக்கப்பட்ட நடைமுறை வரம்பை நீங்கள் பார்த்தால் அதன் மதிப்பு சுமார் 30 ஆகும் எனவே பொதுவாகச் சொன்னால் இந்த அறிக்கை பொதுவானது சுவரின் வலிமை மற்றும் விறைப்பு இப்போது நீங்கள் ht விகிதம் 30 மற்றும் அதற்கு மேல் இருந்தால் அதன் மெல்லிய விகிதங்கள் காரணமாக நிலையற்ற தன்மைக்கு மிக அருகில் இருந்தால் அதன் அர்த்தம் என்னவெனில் கிட்டத்தட்ட அதன் மெல்லிய விகிதங்கள் காரணமாக நீங்கள் சுவரை அதன் ஈர்ப்பு விசையின் கீழ் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை அதன் எடையின் கீழ் நீங்கள் சுவரிலேயே உறுதியற்ற தன்மையைக் கொண்டிருக்கலாம் எனவே இது நான் குறிப்பிடாத மற்ற அம்சமாகும் ஆனால் நம்முடைய ஆரம்ப அனுமானங்களில் இருந்தது நம்முடைய கணக்கீட்டிற்கு நாம் சுவரின் சுய எடையை சரியாகப் பயன்படுத்தவில்லை மேலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமாகும் ஏனென்றால் சுவரின் சுய எடையானது மொத்த சுமை தாங்கும் திறனில் மிகச் சிறிய பகுதியே P சுவரின் முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக சிறிய மதிப்புகளான ht க்கு எனவே இது படத்தில் வரும் மற்றொரு அனுமானம் ஆனால் உங்கள் மதிப்பீடுகளை கணிசமாக மாற்றாது மற்றும் அது கவனிக்கப்படுகிறது உங்களுக்கு மெல்லிய சுவர்கள் போது நீங்கள் மெல்லிய சுவர்களைக் கொண்டிருக்கும் போது அது உண்மையில் சரியில்லாமல் போகும் முன் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பக்கவாட்டு விலகல் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு மெல்லிய சுவரைப் பார்த்து அந்தச் சுவரின் P டெல்டாவைப் பார்த்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் உண்மையில் இந்த படத்தில் நீங்கள் சுவர் அனுபவிக்கும் பக்கவாட்டு விலகலைக் காணலாம் ஆனால் அது இன்னும் நிலையானது எனவே மெல்லிய சுவர்கள் தோல்விக்கு முன் குறிப்பிடத்தக்க பக்கவாட்டு விலகலைக் காட்டுகின்றன ஆனால் இப்போது குறுக்குவெட்டு உட்பட்டது குறுக்கு பிரிவின் பெரும்பகுதி விரிசல் அடைந்துள்ளது மீதமுள்ள குறுக்கு பிரிவானது சுருக்கத்தின் மிகவும் வலுவான சாய்வுக்கு உட்பட்டது சுருக்க திரிபுகளில் வலுவான சாய்வு மற்றும் தோல்வி பேரழிவை ஏற்படுத்தும் நீங்கள் குறுக்குவெட்டுக்கு திடீரென வளைக்கப்படுவீர்கள் ஏனெனில் விளிம்பு சுருக்க தகைவு உங்களுக்கு குறுக்கு வெட்டை தருகிறது அது ஏற்கனவே விரிசல் காரணமாக குறைவாகவே உள்ளது எனவே நீங்கள் பேரழிவுகரமான தோல்வியைப் பெறலாம் இவை பல ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனைகள் ஆனால் நீங்கள் எந்த வகையான தோல்வி பொறிமுறையைப் பெறலாம் என்பதைப் பற்றிய மிகத் தெளிவான மிகத் தெளிவான படத்தை நமக்குத் தருகிறது அதுதான் அடிப்படையில் மெல்லிய விகிதங்கள் குறியீடுகளால் வரையறுக்கப்பட்டதற்கான காரணம் நீங்கள் மெலிதான விகிதங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் ஏனெனில் மேம்படுத்துவதன் உகந்ததாக்குதல் மூலம் நீங்கள் பெறுவது மிகவும் உடையக்கூடிய தோல்வி பொறிமுறையாகும் குறியீடுகள் பொதுவாக உடையக்கூடிய செயலிழப்பு வழிமுறைகள் ஏற்படுவதைத் தவிர்க்க முனைகின்றன உடையக்கூடிய செயலிழப்பு வழிமுறைகள் ஏற்படுவதைத் தவிர்க்க வேண்டும் நாம் பணிபுரியும் பூகம்ப மண்டலத்தைப் பொறுத்து சுவர்களின் மெல்லிய விகிதங்கள் இன்னும் குறைவாகவே இருக்கும் என்று சில விரிவுரைகளில் நீங்கள் பாராட்டத் தொடங்குவீர்கள் எனவே நீங்கள் அதிக நிலநடுக்க மண்டலத்தில் இருந்தால் மெல்லிய விகிதங்கள் 12 ஆகக் குறையலாம் ஏனெனில் ஈர்ப்பு விசைகளுடன் பக்கவாட்டு விசைகளும் உள்ளன புவியீர்ப்பு விசைகளின் கீழ் கட்டுப்பாடான நடத்தையைத் தவிர்க்க நீங்கள் மெல்லிய விகிதங்களைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் ஆனால் பக்கவாட்டு விசைகளின் முன்னிலையில் உங்களிடம் மிக மெல்லிய சுவர்கள் இருந்தால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத பிளேன் செயலிழப்பிலிருந்து வெளியேறலாம் எனவே உங்களிடம் மெல்லிய தன்மை விகிதங்கள் உள்ளன அவை பிளேன் செயலிழக்காமல் முன்கூட்டியே தடுக்க கட்டுப்படுத்தப்படுகின்றன இது முதன்மையாக சுருக்கத்தில் இல்லை ஆனால் பக்கவாட்டு விசைகள் காரணமாக ஆனால் மெல்லிய விகிதங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்ற கருத்துக்கு மீண்டும் வருகிறோம் இந்த வழக்கில் இது புவியீர்ப்புக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது ஆனால் பூகம்ப மண்டலங்களில் குறிப்பிடத்தக்க பக்கவாட்டு விலகல் மற்றும் செயலிழப்பு விசைகள் காரணமாக தோல்வியைத் தவிர்க்க இது கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே நாம் அடுத்த பாயிண்ட் ற்கு மிக விரைவில் வருவோம் சரி எனவே நான் உங்களுக்குக் காட்ட விரும்பினேன் இந்த மாதிரியான மதிப்பீட்டின் மூலம் ஒரு கட்டமைப்புக் குறியீடு இரண்டாவது வரிசை விளைவுகளின் கீழ் நீங்கள் சுவர்களை வடிவமைக்கும் கட்டமைப்பை உங்களுக்கு வழங்கும் எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போல கொத்து மற்றும் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் கொடுக்கப்பட்ட வலிமைக்கு நான் ஒரு சுவரை எடுக்க முடியும் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மற்றும் சுருக்க வலிமை ஆகியவற்றுக்கு இடையே அனுபவபூர்வமான உறவை நாம் வைத்திருக்க முடியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் எனவே Em பொருளின் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் k மடங்கு fm ஆக இருக்கலாம் எனவே fm தெரிந்தது என்னுடன் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் உள்ளது எனவே ஒரு சுவருக்காக நான் விளிம்பு சுருக்கத் தகைவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறேன் மேலும் நான் Pcritical ஐ பெறுகிறேன் இப்போது நான் வெவ்வேறு சுவர்களைப் பார்க்க முடியும் மற்றும் மெல்லிய விகிதத்தைப் பொறுத்தமட்டில் வரக்கூடியவை மற்றும் et ஐப் பொறுத்தவரை நான் என்ன வகையான போக்குகளைப் பெற முடியும் வரைபடங்களின் அடிப்படையில் குறியீடுகள் பொதுவாக உங்களுக்கு வழங்குவது இதுதான் எனவே நீங்கள் இப்போது மைய பிறழ்வு விகிதத்தின் விளைவைப் பார்த்தால் இங்குள்ள இந்த வரைபடம் பல சுவர்களைப் பயன்படுத்துகிறது அங்கு மைய பிறழ்வு விகிதம் அச்சு சுமையின் மைய பிறழ்விலிருந்து மாறுபடும் இது மிக அதிக மைய பிறழ்வு விகிதத்திற்கு 0 4 இன் et இன் செறிவான சுருக்கமாகும் சரி உங்களுக்கு நினைவிருந்தால் உங்களிடம் et இன் 16 இருந்தால் நாம் சொன்னோம் பிளஸ் அல்லது மைனஸ் 16 அதாவது நடுத்தர மூன்றில் உங்கள் சுவரில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கலாம் ஆனால் குறியீடுகள் பொதுவாக மூன்றில் ஒரு பங்கு வரை கூட ஒரு பாதி வரை செல்ல அனுமதிக்கும் நீங்கள் உறுதியற்ற தன்மையைக் கொண்டிருக்கத் தொடங்கும் போது ஒரு பாதி பொதுவாக இருக்கும் எனவே அதை இங்கே காணலாம் இங்கே இந்த வளைவுகளை உருவாக்கியுள்ள இந்த வரைபடங்கள் e வகுத்தல் t 0 வில் இருந்து அனைத்து வழிகளிலும் செல்லும் e வகுத்தல் t ஆப் 0 4 மைய பிறழ்வு விகிதத்தின் ஐந்து வெவ்வேறு மதிப்புகளால் செய்யப்பட்டன இப்போது நான் வெவ்வேறு h வகுத்தல் t இன் சுவர்களைப் பயன்படுத்துகிறேன் எனவே X அச்சை இங்கே காண முடிந்தால் x அச்சில் 0 முதல் 50 வரை செல்லும் வெவ்வேறு h வகுத்தல் t இன் விகிதங்களைக் கொண்டுள்ளோம் அதாவது உயரத்தின் வெவ்வேறு வடிவியல் கட்டமைப்புகள் மற்றும் சுவரின் குறுக்கு வெட்டு பரிமாணத்தை நான் பார்க்கிறேன் எனவே என்னிடம் 0 முதல் 50 வரையிலான முழு வரம்பு உள்ளது மற்றும் அந்த சுவர்களில் நான் 0 4t இன் மையப் பிறழ்விற்கு ஏற்ற விகிதத்தை 0 இல்லை விகிதத்திலிருந்து மாற்றுகிறேன் ஒவ்வொரு சுவருக்குமான Pcritical ஐ என்னால் சரியாக மதிப்பிட முடியும் என்னிடம் இப்போது முழு மேட்ரிக்ஸ் உள்ளது ht இன் வெவ்வேறு மதிப்புகள் et இன் வெவ்வேறு மதிப்புகள் மற்றும் அவை ஒவ்வொன்றிற்கும் Pcritical என்ன என்பதை நான் மதிப்பிடுகிறேன் அவற்றில் சில உறுதியற்ற தன்மையை அடைவதால் தோல்வியடையும் சில குறுக்குவெட்டுகளை நசுக்குவதன் மூலம் தோல்வியடையும் ஆனால் நான் இப்போது Pcritical இன் மதிப்புகளின் முழு தொகுப்பும் மற்றும் நான் Pu மூலம் Pcritical ஐ இயல்பாக்கினால் Pu என்பது குறுக்குவெட்டு சுருக்க வலிமையைத் தவிர வேறொன்றுமில்லை சுமை ஆனது குறுக்குவெட்டின் சுருக்க வலிமையை அடையும் எனவே Pu என்பது சுவரின் தடிமன் மூலம் வலதுபுற சுவரின் நீளமாக பெருக்கப்படும் fm ஐ தவிர வேறில்லை நான் அதைச் செய்தால் அதிகரிக்கும் மைய பிறழ்வு விகிதங்களுடன் நீங்கள் பார்க்கும் விளைவு இதுவாகும் Pu மூலம் வரையறுக்கப்பட்ட பொருள் வலிமையைப் பொறுத்து சுருக்கத் தோல்வி ஏற்படும் முக்கியமான சுமையில் கடுமையான வீழ்ச்சி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஒரு வரைபடமாகும் அங்கு நீங்கள் மைய பிறழ்வு விகிதத்தின் விளைவு மற்றும் மெல்லிய விகிதத்தின் விளைவு மற்றும் விளைவு இரண்டையும் பார்க்கிறீர்கள் மேலும் மைய பிறழ்வு விகிதங்களின் விளைவு மிகவும் கடுமையானது என்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் உங்களிடம் மைய பிறழ்வு இல்லாத போது மேலே உள்ள கருப்பு கோடு மிதமாக அதிகரிக்கும் மைய பிறழ்வு விகிதங்களுடன் சுவரின் சுமை மற்றும் சுருக்கத்தின் சுமை தாங்கும் திறனில் கடுமையான குறைப்பைப் பெறுவீர்கள் பொருளின் சுருக்க வலிமையின் 10 சதவீத மதிப்புகளை நீங்கள் அடைகிறீர்கள் எனவே இரண்டாவது வரிசை விளைவுகள் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளன மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனின் மதிப்பை மதிப்பிடுவதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எனவே நம்முடைய குறியீடு IS குறியீடு எவ்வாறு குறைப்பு காரணிகளை முன்வைக்கிறது என்பதைப் பார்க்கும் வரைபடம் இங்கே உள்ளது எனவே முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்தது உண்மையில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய குறைப்பு காரணியாகும் உங்களிடம் et ஏற்றுவதற்கான ஒரு குறிப்பிட்ட மைய பிறழ்வு விகிதம் அல்லது குறிப்பிட்ட ht விகிதத்தில் சுவரின் மெல்லிய தன்மை இருந்தால் எனவே இவை வரம்புக்குட்பட்ட வளைவுகள் ஆனால் இந்த வளைவுகள் குறுக்கு பிரிவில் உள்ள தகைவுகளின் நேரியல் மீள் விநியோகத்தின் அடிப்படையில் நாம் உருவாக்கிய சமன்பாடுகளிலிருந்து மீண்டும் வருகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே IS 1905 இன் உதாரணத்துடன் இது அனுமதிக்கப்பட்ட தகைவுகளின் அடிப்படையிலான குறியீடாகும் புவியீர்ப்பு விசைகள் அல்லது ஈர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகள் காரணமாக சுருக்கப்படுவதற்கு கொத்துகளில் ஏற்படும் தகைவுகளைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் 1905 வரை வடிவமைப்பு நிகழ்கிறது எனவே சுருக்க தகைவின் அனுமதிக்கப்பட்ட அளவு என்ன என்பதை நீங்கள் அடைய வேண்டும் சுருக்கத்தின் அனுமதிக்கப்பட்ட அளவை அடைய குறியீட்டிற்கு என்ன தேவை என்றால் அடிப்படை சுருக்க தகைவாக குறிப்பிடப்படும் மதிப்பீடு மற்றும் எதிர்கால வகுப்புகளிலும் இந்த கருத்தை ஆராய்வோம் எனவே அடிப்படை சுருக்கத் தகைவு இது ஒன்றும் இல்லை ஆனால் fb எனக் குறிப்பிடப்படும் பொருளின் சுருக்க வலிமையானது மெல்லிய விகிதம் மற்றும் மைய பிறழ்வு விகிதத்தை ஒன்றாகக் கணக்கிடும் ஒரு காரணியால் பெருக்கப்படுகிறது எனவே குறியீடு என்ன செய்கிறது என்றால் அதற்கு மெல்லிய ht மற்றும் மைய பிறழ்வு et தேவைப்படுகிறது நீங்கள் சுருக்க தகைவைக் குறைக்கும் காரணியாகப் பயன்படுத்தக்கூடிய காரணியை உங்களுக்கு வழங்குகிறது இந்த தகைவைக் குறைக்கும் காரணி Ks என குறிப்பிடப்படும் IS குறியீட்டில் உள்ளது நீங்கள் இதை அடிப்படை சுருக்க தகைவான fb ஆல் பெருக்குகிறீர்கள் சரி இப்போது இது பிற காரணிகளுடன் பெருக்கப்படுகிறது அதை நாம் பின்னர் ஆராய்வோம் ஆனால் கருத்து என்னவென்றால் அடிப்படை சுருக்க தகைவு என்பது பொருளின் காரணி வலிமையாகும் எடுத்துக்காட்டாக கொத்து பலம் தோல்வியில் 4 MPa என்று எனக்குத் தெரிந்தால் இது வேலை தகைவுகளைக் கையாளும் குறியீடாக இருப்பது 4 MPa இன் மதிப்பை எடுக்காது நாம் அநேகமாக 4 இன் பாதுகாப்பின் காரணியைப் பயன்படுத்துவோம் மேலும் அடிப்படை சுருக்க தகைவு இது வேலைச் சுமைகளின் கீழ் நீங்கள் கட்டுப்படுத்தும் சுருக்க தகைவானது 4 MPa வகுத்தல் 4 1 MPa என்று கூறுவோம் எனவே 1 MPa அடிப்படை சுருக்க தகைவாக இருக்கும் இது உங்கள் கட்டுப்படுத்தும் சுருக்க தகைவாகும் தகைவு குறைப்புக் காரணி என குறிப்பிடப்படுவதன் மூலம் சுருக்க தகைவைக் கட்டுப்படுத்துவது மேலும் குறைக்கப்படுகிறது மற்றும் தகைவுக் குறைப்புக் காரணியின் இந்த மதிப்பானது சுமையின் மைய பிறழ்வு விகிதம் மற்றும் h t ன் விகிதத்தின் அடிப்படையில் நீங்கள் அடையக்கூடிய ஒன்று எனவே இங்கே இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இது ஒரு அட்டவணையின் வரைகலை பிரதிநிதித்துவம் ஆகும் இது IS குறியீடு IS 1905 இல் கொடுக்கப்பட்ட அட்டவணை எண் 9 ஆகும் இது சுவரில் வரும் சுமைகளின் மொத்த மைய பிறழ்வு விகிதத்தை நான் அறிவேன் நான் ஏற்றுக்கொள்ளப் போகும் மெல்லிய தன்மை எனக்குத் தெரியும் வழக்கு காரணி என்ன நான் வேலை தகைவை மேலும் குறைக்கிறேன் அடிப்படை சுருக்க தகைவை fb மூலம் இரண்டாவது வரிசை விளைவுகளைக் கணக்கிடுவதற்காக நீங்கள் மீண்டும் இங்கே பார்க்கலாம் நான் ht 6 இன் சுவரைப் பார்க்கிறேன் அங்குதான் நாம் தொடங்குகிறோம் உங்களிடம் ht 6க்கு சமமாக உள்ளது உங்கள் திருத்தக் காரணி ஒன்று ht 6 இன் மெல்லிய விகிதத்தைக் கொண்ட சுவருக்குத் திருத்தம் தேவையில்லை எனவே கணக்கீடு எங்கிருந்து தொடங்குகிறது மற்றும் குறியீட்டில் 27 இன் மதிப்புகளை அடைவதை நீங்கள் காண்கிறோம் அதாவது 27 இன் மதிப்பு இங்குள்ள மதிப்பு மற்றும் தகைவை குறைக்கும் காரணிகள் 0 2 வரிசை மற்றும் 0 2 ஐ விட சற்று அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது வேலை தகைவுகளைக் கணக்கிட அனுமதிக்கப்பட்ட தகைவுகளைக் குறைப்பதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட தகைவுகளை ஏற்கனவே குறைக்கப்படப் போகிறது பின்னர் இரண்டாவது வரிசை விளைவுகளைக் கணக்கிட நீங்கள் அதை மேலும் குறைக்கிறீர்கள் எனவே உண்மையில் fb மற்றும் நாம் திரும்பி வந்து இதை பின்னர் ஆராய்வோம் fb என்பது மூன்று காரணிகளால் பெருக்கப்படுகிறது ஒரு அழுத்தத்தை குறைக்கும் காரணி பற்றி நாம் பேசினோம் பகுதி குறைப்பு காரணி மற்றும் வடிவ குறைப்பு காரணி உள்ளது அவை இரண்டும் ஒன்று என்று நீங்கள் கருதலாம் இந்த Ks மற்றும் Ks உடன் நீங்கள் fb ஐ பெருக்கும் ஒரே காரணி இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் பெறுவதுதான் இருக்கும் சரி நீங்கள் மைய பிறழ்வின் மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் சுமையின் விகிதத்தின் மதிப்பீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இது et விகிதத்தை மதிப்பிட உங்களை அனுமதிக்கிறது எனவே நீங்கள் சுவர் கட்டுமானத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ht ஐத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதன் பிறகு தகைவைக் குறைக்கும் காரணி என்ன என்பதைப் பாருங்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளின் அடிப்படை சுருக்க தகைவில் தகைவைக் குறைக்கும் காரணியாக இருந்தால் 8 MPa அல்லது 8 Nmm2 சுருக்க வலிமை கொண்ட ஒரு பொருளைத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் fb என்பது அந்த மதிப்பில் கால் பகுதியாக இருக்கும் அதனால் நான் 2 MPa அடிப்படை சுருக்க தகைவை தகைவைக் குறைக்கும் காரணியாக வைத்திருக்கிறேன் இப்போது Ks ஐ fb ஆல் பெருக்குவதன் மூலம் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட தகைவை அடைந்துவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் சுவரின் சுமை தாங்கும் திறன் நீங்கள் விரும்புவதை விட இது மிகவும் குறைவு சுவரின் குறுக்குவெட்டை மாற்றுவது அல்லது பொருளின் வலிமையை அதிகரிப்பதன் மூலம் பொருளை மாற்றுவது மட்டுமே உங்கள் விருப்பங்கள் எனவே இது உங்களுக்கு ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது இந்த கொத்து சுவர்களின் பரிமாணத்தை நீங்கள் பார்க்கலாம் அல்லது கொத்து சுவரின் வலிமையை சரியாக தேர்வு செய்யலாம் வலுவூட்டப்படாத கொத்து வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் தகைவைக் குறைக்க இந்தக் காரணிகளைப் பயன்படுத்துவது சரியே எனவே நான் இங்கே நிறுத்திவிட்டு மீதமுள்ள சர்வதேச குறியீடுகள் மற்றும் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதைப் பார்ப்பேன் மேலும் சுவர் பலகை தொடர்பு மற்றும் மூட்டின் சுழற்சி போன்ற பிற வடிவியல் விளைவுகளின் விளைவு சுவரின் எல்லை நிலைமைகள் மற்றும் அது சுவரின் சுருக்க வலிமை அல்லது சுமை தாங்கும் திறனை பாதிக்குமா அடுத்த விரிவுரையில் சந்திப்போம்